ஒரு புலத்தின் விரிகை இப்போது நாம் இதை கணித ரீதியாக உருவாக்குவோம் அதை எப்படி செய்வது மீண்டும் திரவ ஓட்டத்திற்கு செல்வோம் இந்த செவ்வக சிறிய பெட்டியில் நான் செய்வேன் ஒரு x y z புள்ளியில் x அச்சு இந்த வழியில் y அச்சு இந்த வழியில் z அச்சு இந்த வழியில் உள்ளது இது புள்ளி x y z ஆகும் பெட்டியின் அளவு x திசையில் a ஆகவும் y திசையில் b ஆகவும் z திசையில் c ஆகவும் இருக்கட்டும் இந்த பெட்டியை மீண்டும் ஒரு முறை தனியாக உருவாக்குகிறேன் இந்த பெட்டியில் இந்தப் பக்கம் a இந்த பக்கம் b மற்றும் இந்த பக்கம் c ஆகும் நாம் இப்போது கணக்கிடுவோம் ஏனென்றால் இப்போது தண்ணீர் உள்ளே வந்து வெளியே செல்கிறது இது அதிகமாக வந்து வெளியே செல்கிறது என்பது உங்களுக்குத் தெரிகிறது உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மேற்பரப்பைப் பார்ப்போம் அவற்றுக்கு 1 2 3 4 5 என்றும் பின்புறம் 6 7 மற்றும் 8 என்றும் பெயரிடுவோம் புள்ளி 5 ஐ பாப்போம் இது எனது x y z மேற்பரப்பில் 5 6 7 8 ஐ பாப்போம் 5 6 7 8 புள்ளிகள் x அச்சுக்கு செங்குத்தாக இருக்கின்றன மேலும் திரவத்தின் திசைவேகம் v ஆக இருந்தால் திசைவேக புலம் பற்றி கூறுகிறோம் இந்த திசைவேகம் v ஆக இருந்தால் வினாடிக்கு 5 6 7 8 வழியாக செல்லும் திரவம் உண்மையில் நீங்கள் ஒரு பெரிய செவ்வகத்தை எடுத்து அதன் நீளத்தை vx எனக் கொண்டால் இந்த vx இல் உள்ள திரவம் எதுவாக இருந்தாலும் இந்த மேற்பரப்பு வழியாக செல்லும் ஏனெனில் ஒரு வினாடி நேரத்தில் அது நீள புலங்களை உள்ளடக்கும் எனவே இதன் வழியாக செல்லும் திரவம் vx மடங்கு பரப்பளவு பரப்பளவு b மடங்கு c ஆக இருக்கும் இதுவே இதன் வழியாக கடக்கும் திரவமாகும் இதை நாம் இன்னும் துல்லியமாக செய்வோம் இந்த பெட்டியில் என்ன திரவம் வெளியேறுகிறது என்பதில் நான் ஆர்வமாக உள்ளேன் எனவே அதற்காக எனக்கு வெளியே பாய்வதை தெரிவிக்கும் ஒரு கூறு தேவைப்படுகிறது இது 5 6 7 8 க்கு இந்தக் கூறு மைனஸ் இல் உள்ளது இது எனது x அச்சு மைனஸ் x திசையில் திரவம் வெளியேறுகிறதா அல்லது உள்ளே வருகிறதா என்பதை இது காண்பிக்கிறது எனவே திரவம் வெளியேறும் அளவு ஏற்கனவே vx b c என்று கூறப்பட்டுள்ளது இது x மற்றும் y மற்றும் z இல் உள்ள v b c ஆகும் மேலும் இந்த கூறு மைனஸ் x திசையில் உள்ளது எனவே இதை மைனஸ் திசையில் v புள்ளி x x y z b c என எழுதப் போகிறேன் இது 5 6 7 8 லிருந்து திரவம் வெளியேறுவது ஆகும் 1 2 3 4 இல் மேற்பரப்பை பார்ப்போம் 1234 இல் வெளியேறும் திரவம் x திசையில் அந்தக் கூறுகளைக் கொண்டிருக்கும் ஆகையால் 1 2 3 4 வழியாக இந்த கன அளவு பெட்டியை விட்டு வெளியேறும் திரவம் x திசையில் இந்த கன அளவில் வெளியேறும் திரவத்தின் v இன் கூறு மடங்கு b c க்கு சமமாக இருக்கும் இந்த v ஆனது x ஆக இருந்தாலும் இப்போது x கூட்டல் a ஆக இருக்கும் மேற்பரப்பு 5 6 7 8 இல் உள்ள x ஆனது x கூட்டல் a ஆக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் மற்ற எல்லா புள்ளிகளும் அதே மாதிரியாக இருக்கின்றன எல்லா புள்ளிகளும் அதே y மற்றும் z b c ஐக் கொண்டுள்ளன எனவே நான் இதை x பிளஸ் a y மற்றும் z b c இல் vx ஆக எழுத முடியும் மேலும் vx x y z b c கூட்டல் x ஐப் பொறுத்து vx b c இன் பகுதி வகைக்கெழு என எழுதலாம் இந்த முடிவின் பலனாக x அச்சுக்கு செங்குத்தாக மேற்பரப்புகள் வழியாக நிகர பாய்தல் சமம் மைனஸ் xyz ல் உள்ள vx b c கூட்டல் xyz ல் உள்ள vx b c கூட்டல் பகுதி வகைக்கெழு vx ன் கீழ் பகுதி வகைக்கெழு x a b மற்றும் c இது a ஊடாக vx ன் மாற்றம் இதை முன்பு செய்தேனா என்று பார்க்கிறேன் இல்லை நான் செய்யவில்லை ஆகவே இங்கு இது ரத்து செய்யப்படுகிறது நமக்கு எஞ்சியிருப்பது பகுதி வகைக்கெழு vx ன் கீழ் பகுதி வகைக்கெழு x a b c Net flow through surface perpendicular to the x axis vxxyzbcvxxyzbcvx∂xabcvx∂xabc இதேபோல் y அச்சுக்கு செங்குத்தாக மேற்பரப்புகளின் வழியாக நிகர பாய்தல் பகுதி வகைக்கெழு vy ன் கீழ் பகுதி வகைக்கெழு y a b c என்பதை நீங்கள் காட்டலாம் இதேபோல் z அச்சுக்கு செங்குத்தாக மேற்பரப்புகளின் வழியாக நிகர பாய்தல் பகுதி வகைக்கெழு vz ன் கீழ் பகுதி வகைக்கெழு z a b c எனவே இந்த பெட்டியின் வழியாக அதில் உள்ள அனைத்து மேற்பரப்புகளையும் நான் கணக்கிட்டால் நிகர பாய்தல் a b c பொதுவானது பகுதி வகைக்கெழு vx ன் கீழ் பகுதி வகைக்கெழு x கூட்டல் பகுதி வகைக்கெழு vy ன் கீழ் பகுதி வகைக்கெழு y கூட்டல் பகுதி வகைக்கெழு vz ன் கீழ் பகுதி வகைக்கெழு z நாம் நிச்சயமாக a b c சிறியது என்று வைத்துக் கொள்வோம் எனவே நான் முதல் அடுக்கை மட்டுமே வைத்திருந்தேன் இது வேறொன்றுமில்லை இது இந்த பெட்டியின் சிறிய கன அளவு மடங்கு நான் முன்பு கூறிய v இன் விரிகை என எழுதப் போகிறேன் குறியீடாக இந்த சின்னம் x அலகு வெக்டர் பகுதி வகைக்கெழு x கூட்டல் y அலகு வெக்டர் பகுதி வகைக்கெழு y கூட்டல் z அலகு வெக்டர் பகுதி வகைக்கெழு z v x∂xy∂yz∂z எனவே நான் v இன் விரிகையை எழுதும் போது x பகுதி வகைக்கெழு x கூட்டல் y பகுதி வகைக்கெழு y கூட்டல் z பகுதி வகைக்கெழு z புள்ளிப் பெருக்கம் நான் முதலில் புள்ளி பெருக்கம் எடுக்கப் போகிறேன் x vx கூட்டல் y vy கூட்டல் z vz புள்ளி பெருக்கல் x புள்ளி x எனக்கு 1 ஐ தருகிறது மீண்டும் இந்த பிளஸ் y புள்ளி y எனக்கு 1 ஐ தருகிறது எஞ்சியிருப்பது dvy ன் கீழ் dy கூட்டல் பகுதி வகைக்கெழு vz ன் கீழ் பகுதி வகைக்கெழு z பிற எல்லாம் புள்ளி பெருக்கமும் எனக்கு 0 கொடுக்கிறது எனவே நாம் கண்டறிந்தது என்னவென்றால் நான் ஒரு சிறிய பெட்டியை ஒரு சிறிய கன அளவை எடுத்துக் கொண்டால் இதன் வழியாக செல்லும் திரவ பாய்தல் பற்றி கூறும்போது நிகர பாய்தல் v புள்ளி x என்று எழுதப்போகிறேன் நாம் b c கூட்டல் x கூட்டல் a y z ல் உள்ள v புள்ளி x b c என்று எழுதியதை நினைவில் கொள்ளுங்கள் மற்ற கூறுகள் உண்மையில் v புள்ளி d சிறிய பரப்பளவு தவிர வேறொன்றுமில்லை அங்கு பரப்பளவின் திசையானது கன அளவில் இருந்து வெளியே சுட்டிக்காட்டுவதற்கு சமமாக இருக்கும் எனவே நாம் கணக்கிட்ட அளவு இதுதான் நாம் கணக்கிட்டது உண்மையில் இந்த முழு பரப்பளவிலும் தொகையீடு செய்யப்பட்ட v புள்ளி ds ஐத் தவிர வேறொன்றுமில்லை மேலும் நாம் கண்டறிந்த விஷயம் என்னவென்றால் சிறிய பகுதி ds இல் உள்ள v என்பது விரிகை v மடங்கு சிறிய கனஅளவு டெல்டா v vx∂xy∂yz∂zxvxyvyzvzvx∂xvy∂yvz∂z அதை மீண்டும் எழுதுவோம் நான் அதை மீண்டும் எழுதினால் இந்த பெட்டி மிகச் சிறிய பெட்டி மற்றும் நான் v புள்ளி ds ஐக் கணக்கிட்டால் இதை இன்னும் சிறப்பாக எல்லா மேற்பரப்பிற்கும் மேற்பரப்பு 1 மேற்பரப்பு 2 மேற்பரப்பு 3 மேற்பரப்பு 4 ஆகியவற்றிற்கு எழுதுகிறேன் இது விரிகை v புள்ளி dv க்கு சமம் இது நான் முன்பு பேசிக் கொண்டிருந்த கருத்துக்களுடன் விரிகை ஒத்துப் போகிறது என்று வரையறுக்கிறது நிகர பாய்தல் வெளியே இருந்தால் மேற்பரப்புகள் வழியாக நிகர பாய்தல் இருந்தால் இது நேர்மறையான அளவு என்பதை கவனியுங்கள் ஆகவே விரிகை v பூஜ்ஜியம் அல்ல அங்கு நிகர பாய்தல் இல்லையென்றால் விரிகை v சமம் 0 நான் முன்பு கூறியது போல் நான் ஒரு புள்ளி ஒளி மூலத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா கதிர்களும் அதிலிருந்து விரிவடைகின்றன ஏனென்றால் இது இங்கிருந்து ஒரு நிகர ஒளி பாய்தல் ஆகும் இதேபோல் ஒரு ஒளி மூலத்தில் அனைத்தும் உள் நோக்கி வந்தால் அங்கும் நிகர ஒளி பாய்தல் இருக்கும் இங்கும் விரிகை உள்ளது அல்லது விரிகையின் எதிர்மறையானது குவிப்பு ஆகும் மறுபுறம் நான் ஒரு கன அளவை எடுத்துக் கொண்டால் இங்கு எதுவும் குவியாது எனவே விரிகை 0 ஆகும் அதை சிறந்த வழியில் பார்ப்பதற்கு மீண்டும் அது ஒரு திரவ ஓட்டமாக இருக்கும் ஒரு புள்ளியிலிருந்து அல்லது நீரூற்றில் இருந்து தண்ணீர் எல்லா பக்கமும் போகிறது என்று வைத்துக்கொள்வோம் நான் அதைச் சுற்றி ஒரு கோள மேற்பரப்பை உருவாக்கினால் இந்த இடத்தில் தண்ணீரின் ஒரு நிகர பாய்தல் வெளியே இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேற்பரப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது பொருட்டல்ல இந்த புள்ளியில் சிறிது தண்ணீர் வெளியேறும் எனவே இந்த புள்ளியில் விரிகை v பூஜ்ஜியம் அல்ல எல்லா இடங்களில் இருந்தும் தண்ணீர் உள்ளே வரும் ஒரு உறிஞ்சு எடுத்துக்கொண்டால் விரிகை பூஜ்ஜியம் அல்ல ஆனால் மிகவும் எதிர்மறையானது மறுபுறம் ஒரு குழாயைப் பார்த்தால் அதன் பரப்பளவு மாறினாலும் எந்த சிறிய கன அளவிலும் நிகர ஓட்டம் 0 ஆக இருக்கும் எனவே எந்த புள்ளியிலும் விரிகை 0 ஆகும் எனவே இது விரிகை பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்குத் தரும் என்று நம்புகிறேன் மேலும் விரிகை புலத்தின் மூலம் அல்லது உறிஞ்சுடன் தொடர்புடையது என்பதை நீங்கள் உடனடியாக கண்டு கொள்ளலாம் மூலம் வலுவாக இருந்தால் இது உறிஞ்சையும் உள்ளடக்கியது அது எதிர்மறை மூலம் வலுவான மூலத்திற்கு வலுவான ஓட்டம் வலுவான மூலத்திற்கு டெல் v புள்ளி ds பெரிதாக இருக்கும் வலுவான மூலம் பெரிய v புள்ளி ds ஐ குறிக்கிறது மற்றும் இது v dv இன் விரிகை பெரியது என்பதைக் குறிக்கிறது எனவே இப்போது நாம் எந்த வெக்டர் புலத்தின் விரிகைக்கும் ஒரு கணித வரையறையை வழங்கியுள்ளோம் இது மூலத்தின் வலிமையுடன் தொடர்புடையது மற்றும் பெரிய அதிக சக்திவாய்ந்த மூலத்தின் விரிகை அதிகமானது மற்றும் இது ஒரு மூலம் அல்லது உறிஞ்சு இருக்கும் புள்ளிகளில் மட்டுமே பூஜ்ஜியம் அற்றதாக இருக்கப் போகிறது ஏனெனில் அந்த இடத்தில் நிகர வெளியேற்றம் அல்லது நிகர வரத்து உள்ளது ஒரு சிறிய கன அளவில் நிகர பாய்தல் 0 ஆக இருந்தால் அங்கு விரிகை 0 ஆக இருக்கும் எனவே இதுவே விரிகையின் வரையறை இந்த விரிகையின் வரையறையுடன் தொடர்புடைய தேற்றம் உள்ளது அது விரிகை தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது எந்த வெக்டர் புலத்தையும் எடுத்து இப்போது தன்னிச்சையான வடிவத்தில் இருக்கும் ஒரு மேற்பரப்பை எடுத்து இந்த கன அளவை இணைக்கவும் இது கன அளவு இந்த கன அளவில் இந்த கன அளவை நான் மிகச் சிறிய செவ்வக பெட்டிகளாக மிக மிக சிறிய நான் இதை இரு பரிமாணங்களாக உருவாக்குகிறேன் ஆனால் இவை பெட்டிகள் என்று வைத்துக் கொண்டு ஒவ்வொரு புள்ளியிலும் விரிகையை கணக்கிட நான் விழைகிறேன் எனவே ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த புள்ளியை கொடுக்கப்பட்ட இந்த புள்ளியில் விரிகை v முறை டெல்டா கன அளவு சமம் ஒவ்வொன்றின் மூலமும் கூட்டுத்தொகை i v புள்ளி ds ஆகும் எனவே இப்போது நான் இதை எல்லா பெட்டிகளிலும் கூட்டினால் இதை எல்லா பெட்டிகளிலும் சேர்க்க வேண்டும் இரண்டு குறிப்பிட்ட பெட்டிகளைப் பாருங்கள் நான் இது போன்ற ஒரு பெட்டியை எடுத்தால் அருகிலுள்ள பெட்டியை இந்த பொதுவான மேற்பரப்பில் பார்த்தால் v புள்ளி ds இல் கீழ் பெட்டியில் ds இந்த வழியில் செல்லும் மற்றும் மேல் பெட்டி ds இந்த வழியில் செல்கிறது அவை அறிகுறியில் எதிராக உள்ளன ds ஆகையால் கன அளவு தொகையீடு செய்யும்போது v புள்ளி ds நேர்மறையைத் தரும் இங்கே நேர்மறையை கொடுக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் இங்கு கன அளவு தொகையீடு செய்யும்போது எதிர்மறை கொடுக்கிறது எனவே இந்த பொதுவான மேற்பரப்பில் இருந்து குறிப்பிட்ட மேற்பரப்பில் உள்ள பங்களிப்பு ரத்துசெய்யப்படும் இந்த இரண்டு பெட்டிகள் மட்டுமல்ல அருகிலுள்ள எந்த இரண்டு பெட்டிகளுக்கும் இதுவே நடக்கும் எனவே வலது புறம் பொதுவான மேற்பரப்புகளிலிருந்து எல்லா பெட்டிகளின் பங்களிப்பையும் நான் சேர்க்கும்போது பங்களிப்பு ரத்துசெய்யப்படும் இது வெளிப்புற மேற்பரப்பிலிருந்து வரும் பங்களிப்புகள் மட்டுமே இருக்கும் என்ற விடையை தருகிறது ஏனெனில் வெளிப்புற மேற்பரப்பில் ரத்து செய்ய எதுவும் இல்லை எனவே எல்லா பெட்டிகளையும் நான் சேர்க்கும்போது என்னிடம் எஞ்சியிருப்பது அடைக்கப்பட்ட கன அளவு தொகையீடு v புள்ளி ds வெளிப்புற மேற்பரப்பில் உள்ளவை மட்டுமே அதுவே விரிகை தேற்றம் அது என்ன சொல்கிறது என்றால் கொடுக்கப்பட்ட கன அளவில் பெரிய கன அளவு மற்றும் இதன் வழியாக உள்ள வெக்டர் புலமானது கூட்டுத்தொகை விரிகை v டெல்டா v எல்லா பெட்டிகளிலும் இதன் பொருள் முழு அளவும் வெளிப்புற மேற்பரப்புகளில் v புள்ளி ds க்கு சமமாக இருக்கும் ஏனென்றால் ds கள் அனைத்தும் இந்த மேற்பரப்பில் இருந்து செங்குத்தாக சுட்டிக்காட்டுகின்றன எனவே இப்போது இதை நான் விரிகையின் கன அளவு தொகையீடு சமம் தொகையீடு v புள்ளி ds என்று எழுதலாம் இது விரிகை தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த பாடத்தில் நிலைமின்னியல் மின்னூட்டங்கள் காரணமாக மின்புலத்தின் விரிகையை பற்றி கூறுவேன் பின்னர் மின்புலத்தின் சுருட்டை விவரிக்கிறேன்